நிலை மின்னழுத்தத்திற்கான லேப்ளேஸ் மற்றும் பாய்சான் சமன்பாடுகள் முந்தைய விரிவுரையில் நிலை மின்னழுத்தத்தை நாம் வரையறுத்தோம் நாம் பார்த்தது என்னவென்றால் E புள்ளி dl ஆனது மைனஸ் V2 நாம் தொகையீடு 1 முதல் 2 வரை மைனஸ் V2 கூட்டல் V1 என்று எழுதுகிறோம் அதன் வகையீட்டு வடிவம் அந்த மின்புலம் இது மைனஸ் மின்னழுத்தத்தின் சாய்வுக்கு சமமாக இருந்தது ஒரு அலகு மின்னூட்டத்தின் நிலைமின்னழுத்தத்தைப் பெற இந்த சமன்பாடுகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்ப்போம் நான் ஆதியில் ஒரு அலகு மின்னூட்டம் வைத்திருந்தால் அதிலிருந்து r தூரத்தில் மின்னழுத்தமானது 1 இன் கீழ் 4 பை எப்சிலான் 0 q இன் கீழ் r என வழங்கப்படுகிறது இந்த வரையறைகளைப் பயன்படுத்தி இதைப் பெறுவோம் எனவே தொகையீடு E புள்ளி dl ஐ எடுத்துக் கொண்டால் r லிருந்து r வெக்டரிலிருந்து முடிவிலிக்குச் செல்வதாக வைத்துக் கொண்டால் அது மைனஸ் V முடிவிலி கூட்டல் V r க்கு சமமாக இருக்கும் dl V V எனவே இப்போது ஒரு படத்தை உருவாக்குகிறேன் இது எனது புள்ளி மின்னூட்டம் மற்றும் நான் தொலை வெக்டர் r இலிருந்து முடிவிலி வரை செல்கிறேன் நான் இந்த ஆரைக்குரிய கோடுடன் செல்வேன் ஆரைக்குரிய ஆயத்தொகுப்புகளுடன் நீங்கள் பரிச்சயமாக இல்லை என்றால் நான் x அச்சில் நகர்கிறேன் என்று சொல்லலாம் அடுத்த இரண்டு விரிவுரைகளில் ஆயத்தொலைவுகளைப் பற்றி பேசுவேன் ஏனென்றால் கோள மற்றும் உருளை ஆயங்களை மறுஆய்வு செய்யவேண்டும் எனவே நான் x அச்சில் ஒரு புள்ளி x ல் இருந்து முடிவிலிக்கு நகர்கிறேன் ஒருமுறை நான் x இல் கணக்கிட்டால் எல்லாம் கோள சமச்சீராக இருப்பதால் எல்லா இடங்களிலும் சமமான தூரத்தில் அழுத்தம் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே தொகையீடு E புள்ளி dx ஐ தூரம் x இலிருந்து முடிவிலி வரை நான் கணக்கிடுகிறேன் இது மைனஸ் V முடிவிலி கூட்டல் V x என வழங்கப்படும் இது x இலிருந்து முடிவிலி E என்பது 1 இன் கீழ் 4 பை எப்சிலான் 0 q இன் கீழ் x வர்க்கம் x அலகு வெக்டர் புள்ளி dx x அலகு வெக்டர் என எழுதலாம் இது x இலிருந்து முடிவிலி 1 இன் கீழ் 4 பை எப்சிலான் 0 q இன் கீழ் x வர்க்கம் dx க்கு சமம் இதை நீங்கள் இங்கே 1 இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 q இன் கீழ் x என பார்க்கிறீர்கள் இது r தூரத்திற்கு நான் q இன் கீழ் r என எழுத முடியும் அது ஆரைக்குரிய தூரத்தில் நகர்த்துவதன் மூலம் இந்த ஆரம் எப்போதும் x அச்சில் இருப்பதாக நான் எடுக்க முடியும் dxxx14π0qx2dx 14π0qr எனவே நாம் கற்றுக் கொள்வது என்னவென்றால் V முடிவிலியில் கூட்டல் V ஒரு புள்ளி r இல் என்பது 1 இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 q இன் கீழ் r க்கு சமம் நான் முன்பு கூறியது போல் இது ஒரு மாறிலி வரை மட்டுமே வரையறுக்கப்படுகிறது எனவே நான் ஒரு குறிப்பு புள்ளியைத் தேர்வு செய்கிறேன் இதனால் முடிவிலியில் V ஐ நாம் 0 ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் முடிவிலியில் V ஐ 0 ஆக எடுத்துக் கொண்டால் V r ஐ 1 இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 q இன் கீழ் r என வரையறுக்கிறேன் அதன் அர்த்தம் என்னவென்றால் நான் ஒரு மின்னூட்டத்தை எடுத்துக்கொண்டு அதை முடிவிலியிலிருந்து r புள்ளிக்கு கொண்டு வந்தால் நான் இந்த அளவுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கும் சில நேரங்களில் இந்த தொகையீடு செய்யும் போது மக்கள் குழப்பம் அடைவார்கள் எனவே நான் அதையும் செய்கிறேன் ஒரு மின்னூட்டம் q ஆதியில் இருந்தால் நான் முடிவிலியிலிருந்து ஒரு மின்னூட்டத்தைக் கொண்டு வருகிறேன் மீண்டும் எனக்கு இப்போது நான் x சமம் முடிவிலியில் இருந்து ஒரு புள்ளி x க்கு நகர்த்துகிறேன் E புள்ளி dl இது மைனஸ் அடையாளத்துடன் x இல் V கூட்டல் முடிவிலியில் V க்கு சமமாக இருக்கும் ஏனெனில் புள்ளி 1 முடிவிலி நான் இன்னும் dl ஐ x நெடுகிலும் dx என்று எடுத்துக்கொள்வேன் ஏனென்றால் நான் முடிவிலியிலிருந்து x க்கு நகர்த்துகிறேன் என்பது உண்மையில் வரம்பினால் கடக்கப்பட்டது எனவே நான் ஒரு கழித்தல் அடையாளத்தை வைக்க வேண்டியதில்லை dl இங்கே மைனஸ் dx x க்கு சமம் நீங்கள் இன்னும் அதை dx x ஆக எடுத்துக்கொள்கிறீர்கள் நான் x க்கு தொகையீடு செய்கிறேன் x முடிவிலி முதல் x வரை தொகையீடு செய்ய படுவதால் அந்த நகர்வு ஏற்கனவே கவனிக்க பட்டுவிட்டது இது மீண்டும் q இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 dx இன் கீழ் x வர்க்கம் முடிவிலி முதல் 0 க்கு சமம் இது மைனஸ் V x க்கு சமமாகவும் V முடிவிலி 0 ஆகவும் இருக்கும் இது உங்களுக்கு அதே விடையை அளிக்கிறது எனவே இது r தொலைவில் உள்ள புள்ளி மின்னூட்டம் q காரணமாக ஏற்படும் மின்னழுத்தமாகும் எனவே ஒரு புள்ளி மின்னூட்டம் q காரணமாக அதிலிருந்து r தொலைவில் உள்ள மின்னழுத்தத்தை கணக்கிட்டுள்ளோம் மின்னூட்ட பகிர்வு பற்றி என்ன எனக்கு ஒரு மின்னூட்ட பகிர்வு வழங்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இதன் அடர்த்தி ρ r பிரைம் ஆகும் மின்புலத்தின் விஷயத்தில் நாம் பார்த்தது போல மின்புலம் மேற்பொருத்தப்பட்டுள்ளது இது மேற்பொருந்தல் கொள்கையைப் பின்பற்றுகிறது எனவே அந்த மின்புலத்தில் செய்யப்பட்ட வேலையை நான் கணக்கிட்டால் செய்யப்படும் வேலையும் மேற்பொருத்தப்படலாம் எனவே புள்ளி r இல் உள்ள மின்னழுத்தமானது இங்குள்ள மின்னூட்டம் காரணமான மின்னழுத்தம் கூட்டல் அருகிலுள்ள மின்னூட்டம் காரணமான மின்னழுத்தம் அருகிலுள்ள மின்னூட்டம் காரணமான மின்னழுத்தம் ஆக இருக்கக்கூடும் எனவே இதை 1 இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 தொகையீடு ρ r பிரைம் இன் கீழ் r கழித்தல் r பிரைம் dr பிரைம் என எழுதலாம் இது d நான் இதை இப்படியே எழுதுகிறேன் இது உண்மையில் கன அளவு தொகையீடு dV மேலும் இந்த சூத்திரம் V முடிவிலியில் நாம் 0 ஆக எடுக்கிறோம் என்ற நிபந்தனையின் கீழ் பெறப்பட்டது எனவே இது திறந்தவெளியில் உள்ளது எனவே திறந்தவெளியில் எனக்கு மின்னூட்ட பகிர்வு இருந்தால் இந்த மின்னூட்ட பகிர்வு ρ r பிரைம் என்றால் r இல் உள்ள மின்னழுத்தம் இந்த சூத்திரத்தால் வழங்கப்படும் V r சமம் 1 இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 ρ r பிரைம் இன் கீழ் r கழித்தல் r பிரைம் dV பிரைம் இதேபோன்ற மின்புலத்திற்கான சூத்திரத்தை விட இது எளிமையானது என்பதை கவனியுங்கள் அங்கே நமக்கு ஒரு வெக்டர் இருந்தது வெக்டர்களை சேர்ப்பது அல்லது கூறுகளைக் கணக்கிடுவது மிகவும்ஒரே ஒரு அளவைக் கணக்கிடுவதை விட மூன்று கூறுகளைக் கணக்கிடுவது மிகவும் கடினம் இதன் சாய்வை நான் எடுத்துக் கொண்டால் அதிலிருந்து மின்புலம் கிடைக்கும் எனவே மின்புலத்தை விட மின்னழுத்தத்துடன் பணியாற்ற நாம் விரும்புகிறோம் இந்த சூத்திரம் திறந்தவெளியில் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் Vr14π0ρ|r r|dV எனவே இப்போது நான் முன்பு எடுத்த ஒரு சூழ்நிலையை இப்போது மீண்டும் கருதுகிறோம் எனக்கு ஒரு உலோகக் கோளம் இருக்கிறது நான் அதை நிலத்தொடு செய்திருக்கிறேன் நிலத்தொடுத்ததன் மூலம் நாம் 0 க்கு சமமான மின்னழுத்தத்தை கொண்டுள்ளோம் என்று அர்த்தம் பின்னர் நான் மேற்பரப்புக்கு அருகில் அல்லது மையத்தில் எங்காவது ஒரு மின்னூட்டத்தை வைத்தால் V r சமம் q இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 1 இன் கீழ் r என எழுதுவேன் இது சரியாக இருக்காது ஏனென்றால் இது ஆரத்தில் அல்லது r சமம் R இல் 0 வழங்காது இதை நாம் வரையறுக்கக்கூடிய வழி V r சமம் q இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 1 இன் கீழ் r கழித்தல் 1 இன் கீழ் R என நீங்கள் கூறலாம் நேரம் 0836 ஐப் பார்க்கவும் சரியாக இருக்கும் Vrq4π0r≠0 at rR Vrq4π0 ஆனால் நான் வேறு வடிவவியலை எடுத்துக் கொண்டால் என்ன செய்வது நான் ஒரு பெட்டியை எடுத்துக்கொள்வேன் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது அனைத்து மேற்பரப்புகளும் 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் இப்போது உள்ளே ஒரு மின்னூட்டத்தை வைக்கவும் மின்னழுத்தம் என்னவாக இருக்கும் அது பதிலளிக்க கடினமான கேள்வியாக இருக்கும் எனவே நாம் செய்ய வேண்டியது உருவாக்க வேண்டும் மின்னழுத்தத்தை கணக்கிட நாம் Vr க்கான வகையீட்டு சமன்பாட்டை உருவாக்கி பொருத்தமான எல்லை நிபந்தனைகளுடன் விடைகாண வேண்டும் அது பதிலை தர வேண்டும் எனக்கு இது தெரிந்தால் அது எனக்கு விடையை கொடுக்க வேண்டும் வகையீட்டு சமன்பாட்டை நான் அறிந்தால் இந்த எல்லை நிபந்தனைகளுடன் நான் வகையீட்டு சமன்பாட்டின் விடை காண்பேன் அது எனக்கு விடையை கொடுக்கும் நிச்சயமாக நான் அதை நிரூபிக்க வேண்டும் அந்த விடை தனித்துவமாக இருக்கும் எனவே V இன் வகையீட்டு சமன்பாடு என்ன என்று பார்ப்போம் Er சமம் மைனஸ் V இன் சாய்வு மேலும் E இன் வகைக்கெழு சமம் அந்த புள்ளியில் உள்ள மின்னோட்ட அடர்த்தி வகுத்தல் எப்சிலன் 0 என உள்ளது மேலும் E இன் சுருட்டை 0 க்கு சமம் ஆனால் இந்த இரண்டு சமன்பாடுகளும் ஒன்றே தான் ஏனென்றால் இதில் இருந்து மின்னழுத்தத்தை மற்றும் சாய்வின் சுருட்டை சமம் 0 என வரையறுக்கலாம் எனவே நமக்கு எஞ்சியிருக்கும் ஒரே சமன்பாடு இது இப்போது V க்கான சூத்திரத்தை இங்கே எழுதுவோம் இது ρ r இன் கீழ் எப்சிலன் 0 ஆக வெளிவருகிறது அது எனக்கு மைனஸ் தருகிறது நான் இந்த மைனஸ் டெல் வர்க்கம் V என்பது ρ r இன் கீழ் எப்சிலன் 0 க்கு சமம் என எழுதப் போகிறேன் இந்த அளவு டெல் வர்க்கம் என்னவென்று பார்ப்போம் எனவே மைனஸ் அடையாளத்துடன் டெல் புள்ளி டெல் V மைனஸ் அடையாளம் உள்ளது நாம் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் இது மைனஸ் x d கீழ் dx கூட்டல் y d கீழ் dy கூட்டல் z d கீழ் dz உடன் x dV கீழ் dx கூட்டல் y dV கீழ் dy கூட்டல் z dV கீழ் dz இது மைனஸ் இப்போது இது ஒரு ஸ்கேலர் சார்பாக வெளிவருகிறது x ஐ பொருத்து V இன் இரண்டாவது வகைக்கெழு ஏனெனில் x புள்ளி x எனக்கு 1 ஐ தருகிறது x புள்ளி y எனக்கு 0 தருகிறது எனவே குறுக்கு பதங்கள் எதுவும் இல்லை கூட்டல் d வர்க்கம் V கீழ் dy வர்க்கம் கூட்டல் d வர்க்கம் V கீழ் dz வர்க்கம் இது V இன் லேப்ளேசியன் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த டெல் வர்க்க பதம் லேப்ளேசியன் ஆகும் V x∂xy∂yz∂zx∂V∂xy∂V∂yz∂V∂z 2Vx22Vy22Vz2 ஆகையால் V க்கான சமன்பாடு வகையீட்டு சமன்பாடு நமக்கு V r இன் டெல் வர்க்கம் சமம் ρ r இன் கீழ் எப்சிலன் 0 முன்னால் ஒரு மைனஸ் அடையாளத்துடன் கிடைக்கிறது இது பாய்சன் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது 2Vr ρ 0 எனவே ஒரு பெட்டியின் உள்ளே சில மின்னூட்ட அடர்த்தி அல்லது வேறு சில மூடப்பட்ட கன அளவு எனக்குக் கொடுக்கப்பட்டால் சில மின்னூட்ட அடர்த்தி நான் இந்த சமன்பாட்டை எல்லை நிபந்தனையுடன் விடை கண்டால் அது எனக்கு V க்கான பதிலை அளிக்கிறது மறுபுறம் அது அவ்வாறு நிகழக்கூடும் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கலாம் உதாரணமாக நான் இந்த பெட்டியை எடுத்து இந்த மேற்பரப்பை மின்னழுத்தம் V இல் வைக்கிறேன் மற்ற எல்லா மேற்பரப்புகளையும் 0 மின்னழுத்தத்தில் வைக்கிறேன் எனக்கு இன்னும் மின்புலம் உள்ளே இருக்கும் ஏனென்றால் மின்புலம் இந்த வழியே வெளியே வரும் உள்ளே உள்ள மின்னழுத்தம் என்ன நான் இதற்கு விடை காண்பேன்உள்ளே மின்னூட்ட அடர்த்தி இல்லை பொருத்தமான எல்லை நிபந்தனைகளுடன் டெல்டா வர்க்கம் V 0 க்கு சமம் இது லேப்ளேஸ் சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது எனவே நிலை மின்னழுத்தம் மின்னூட்ட அடர்த்தி இருந்தால் ஒன்று லாப்லேஸின் சமன்பாடு அல்லது பாய்சனின் சமன்பாட்டை திருப்திப்படுத்துகிறது அல்லது ρr 0 க்கு சமமாக இருந்தால் ஒரு சமன்பாட்டை எழுதலாம் இது லாப்லேஸின் சமன்பாட்டிற்கு செல்கிறது பின்னர் பொருத்தமான எல்லை நிபந்தனைகளை தீர்க்கவும் உங்களுக்கு விடை கிடைக்கும் எனவே எதிர்காலத்தில் இப்போது இருந்தே ஒருவர் V r க்குத் தீர்வு காண விரும்புகிறார் ஏனென்றால் இது தீர்க்க எளிதான சமன்பாடு ஆகும் பின்னர் மின்புலத்தை Er சமம் மைனஸ் Vr இன் சாய்வாக பெறலாம் இயல்பாக Vr க்கு விடை கண்டவுடன் இதன் விளக்கம் என்னவென்றால் இரண்டு Vr களுக்கு இடையிலான வேறுபாடு உண்மையில் ஒரு நபர் ஒரு அலகு மின்னூட்டத்தை ஒரு புள்ளியில் இருந்து அடுத்த புள்ளிக்கு கொண்டு செல்ல செய்யப்படும் வேலை ஆகும்